இப்போது பயிற்சி அறிமுகம் பகுதி 4 க்கான விரிவுரையைத் தொடங்குறேன் இதில் பயிற்சி கல்வி மற்றும் கற்பவர்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை நாம் புரிந்துகொள்ளலாம் அதாவது கற்றுக் கொள்ளும் அனைவருக்கும் கற்றல் தொடர்பான கொள்கைகள் பொருந்தும் இப்போது பயிற்சியால் நாம் புரிந்துகொள்வது என்ன ஊழியர்களுக்கு குறிப்பிட்ட திறன்களை வழங்கும் அல்லது குறைபாட்டை சரிசெய்ய அவர்களுக்கு உதவும் செயல்முறை அவர்களின் செயல்திறனிலேயே உள்ளது ஆகவே ஒரு வேளை கற்பவர் அவரது ஆரம்ப கட்டத்திலிருந்தால் அதாவது அவர் என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறார் என அறிந்து பின்னர் குறிப்பிட்ட திறன்கள் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் இப்படியாக அவர் குறிப்பிட்ட திறன்களைக் கற்றுக்கொள்கிறார் அல்லது இதற்கு முந்தைய வகுப்பில் நான் குறிப்பிட்டபடி அவர் தற்போது வேலையில் இருந்தால் அடுத்த நிலை வேலை மற்றும் எதிர்கால வேலை இருக்கிறது எனவே அது போன்ற விஷயத்தில் அவருக்கு இன்னும் கொஞசம் அறிவு திறன் அணுகுமுறை மற்றும் பழக்கவழக்கங்கள் தேவைப்படுகின்றன பின்னர் மேற்கூறிய நோக்கங்களுக்காக அவரது குறைபாடுகளை சரிசெய்ய வேண்டும் மேலும் இந்த குறைபாடுகளைச் சரிசெய்வது என்பது அவருக்குப் பயிற்சி அளித்தால் மட்டுமே சாத்தியமாகும் பயிற்சி என்பது சில நேரங்களில் வளர்ச்சியைப் போன்றே கருதபப்டுகிறது அது எவ்வகைச் சூழலில் பயிற்சியானது ஊழியர்களுக்கு புதிய திறன்களை வழங்குகிறது எனவே இயற்கையாகவே பணியாளரின் வளர்ச்சி அத்திறன்களில் உள்ளது அவை தொழில்நுட்ப மேம்பாடு போன்ற விசேஷமான துறைகளில் தேவையான மாற்றங்களுடன் பணியாளரைப் புதுப்பித்த நிலையில் வைத்திருக்கிறது தற்போதைய வேலையைப் பற்றி நாம் பேசுவோமானால் அதன் நோக்கம் ஊழியரின் செயல்திறனை மேம்படுத்துவதாகும் இல்லையா இப்போதெல்லாம் நாம் சிக்ஸ் சிக்மா கருத்துக்களைப்பற்றி பேசுகிறோம் அவ்வகையில் சிறந்த தயாரிப்பு சிறந்த சேவைகளை உருவாக்க விரும்புகிறோம் நிச்சயமாக அவ்விஷயத்தில் ஊழியர்களின் செயல்திறனை மேம்படுத்துவது முக்கியமானது மேலும் அவ்வளர்ச்சியானது வெளிமுகமானதாகவோ அல்லது உள்முகமானதாகவோ இருக்கலாம் எனவே சில நேரங்களில் அது சொந்த நிறுவனத்திலிருந்து தேவைப்படுகிறது சில நேரங்களில் இது வாடிக்கையாளரின் இடத்திலிருந்தும் தேவைப்படுகிறது எனவே இதுபோன்ற வளர்ச்சியின் சாத்தியக் கூறுகள் யாவை கருத்து முகமாக பயிற்சியை நோக்கினால் அதற்கு வேலை தொடர்பான குறிப்பிட்ட திறன்கள் அறிவு அணுகுமுறை மதிப்புகள் மற்றும் ஒருமுனைப்படுத்தல் போன்றவை தேவை இருப்பினும் பின்வரும் வகுப்புகளில் அறிவு அணுகுமுறை திறன் மற்றும் பழக்கவழக்கங்களைப் பற்றி பேசும் ஒரு மாதிரியின் உருவாக்கத்தைப் பற்றிப் பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஒரு குறிப்பிட்ட பழக்கம் தேவைப்படும் அவ்வகையான பழக்கம் நீங்கள் வளர்த்தியிருந்தால் தான் அதற்கான அம்சங்களைக் கொண்ட பயிற்சியளிக்க இயலும் இப்போது கல்வி என்றால் என்ன கல்வி என்பது நிறுனவச் செயல்முறைகளின் வழி பெறப்பட்ட முறையான தகுதியினங்கள் அல்லது தனிப்பட்ட வளர்ச்சி தன்மை கலாச்சாரம் அபிலாஷை மற்றும் சாதனை முதலானவற்றுக்கு முக்கிய பங்களிக்கவல்ல ஒரு முறை கல்வி ஒரு தனிமனிதனை வளர்க்கிறது அவனின் தன்மையை வளர்க்கிறது அதோடு அவனுக்கு தன் கலாச்சாரத்தை மாற்றியமைக்க உதவுகிறது ஒரு நபர் தன்னுடைய ஆசைகள் மற்றும் சாதனைகளை அடைய மேன்மேலும் கல்வி தேவைப்படுகிறது முறையான கல்வி கற்றால் நிச்சயமாக அவன் வளரமுடியும் கல்வியின் வாயிலாக நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் ஒருவன் அறிவையும் ஈட்டமுடியும் அறிவையும் திறனையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மேம்படுத்திககொள்ளவும் முடியும் ஒரு நபர் கல்வி கற்றவரெனில் அவரை அது நேரடியாக தகுதிகளின் வாயிலாகவோ அல்லது கடந்துவந்த செயல்முறையினாலோ வளரத்தமுடியும் அவ்வாறே அவரின் அறிவும் திறனும் வளருகின்றன இப்போது வளர்ச்சி என்பது ஒரு மனிதனுக்கு முதன்மை செயல்முறையாகும் அது நேர்மறை அல்லது எதிர்மறை வளர்ச்சியாகவும் இருக்கலாம் தனிநபர் வளர்ச்சியோ அல்லது நிறுவனம் மூலமான வளர்ச்சியாகவும் இருக்கலாம் யாரையோ அல்லது எதையோ தழுவிய வளர்ச்சியாகவும் இருக்கலாம் மிகவும் சிக்கலான விரிவான விழிப்புணர்வுடன் கூடிய மாறுபட்ட மற்றும் தன்னாலேயே சீரமைந்த ஒரு குழந்தையாகக் கூட அந்த வளர்ச்சி இருக்கலாம் இப்போது முன்பு பார்த்த வரையறைகளில் வழங்கப்பட்டதைப் போல பயிற்சியின் மேலும் ஒரு அம்சம் செயல்பாட்டுத் திறன் ஆகும் அச்செயல்பாட்டுத் திறனில் திரண்ட அறிவு புரிதல் திறன் மற்றும் தனிப்பட்ட ஒருமுனைப்பாடு என்பவை ஒரு தரமான செயல்திறனாக வெளிப்படும் எனவே பயிற்சி என்பதைப் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் நிறுவனத் திறனைத் தான் குறிக்கிறது இதை அடைவதற்காக அந்நிறுவனம் என்ன பொருள் தயாரிக்கிறது என்ன சேவை வழங்குகிறது அதை செய்யும் முறை மற்றும் அமைப்பு தொடர்பான அறிவு ஆகியவற்றைத் தழுவித்தான் பயிற்சி கொடுக்கப்படுகிறது இப்போது அந்நிறுவனம் பொருட்களைத் தயாரிக்குமாயின் அதற்குத் தேவையான திறன் குறிப்பாக அந்த தயாரிப்பு மேம்பாட்டிற்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட மேம்பாட்டு செயல்முறை இருந்தால் நிச்சயமாக அந்த நபரும் அந்த குறிப்பிட்ட திறனை மேம்படுத்தி ஒரு தயாரிப்பை மிகவும் திறமையாகவும் திறம்படவும் அதிக தரமானதாகவும் உருவாக்க முடியும் அல்லது அதில் ஒரு புதிய தயாரிப்பின் வளர்ச்சியும் கூட சாத்தியமாகும் அதுவே ஒரு சேவையாக இருந்தால் சிறந்த சேவைகளை எவ்வாறு வழங்குவது என்பது குறித்தான திறனுக்கான பயிற்சி வழங்குகிறது சில நேரம் நாம் செயல்முறை மற்றும் அமைப்பு சார்ந்த அறிவு பற்றி பேசுகிறோம் அவ்வறிவிற்கு ஒரு குறிப்பிட்ட நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஐஎஸ்ஓ 9000 செயல்பாட்டில் தயாரிப்பை உருவாக்க விரும்பினால் நிச்சயமாக அது நடைமுறையில் இருக்க வேண்டும் சில நேரங்களில் அது ஒரு குறிப்பிட்ட அமைப்புசார் அறிவாக இருக்கலாம் ஒரு நபர் அந்த அமைப்புசார் வளர்ச்சியில் மிகவும் சரியானவராக இருக்கும் வகையில் அதை உருவாக்க வேண்டும் அவர் அமைப்பு வளர்ச்சியில் நன்கு பயிற்சி பெற்றால் அந்நிறுவனத்தில் அமைப்பை நிர்மாணிக்க அப்பயிற்சி மிக மிக முக்கியமானதகிறது அதாவது கணினி வளர்ச்சி இருக்கும் எங்கெல்லாம் நாம் பணி மற்றும் அதன் சூழல் பற்றிப் பேசுகிறோமோ அங்கெல்லாம் பயிற்சியின் உதவிகொண்டு பணிகளைக் குறைத்து பலன்களைக் கூட்டவேண்டும் உதாரணமாக நாம் சில தாள்களை நகலெடுக்க வேண்டுமெனில் தாள்களைக் தனித்தனியாக வைத்து எடுப்பது அவற்றை ஒன்றாய் பின் கொண்டு இணைத்து வைத்துக்கொண்டு நகலெடுப்பதைவிட சுலபம் இவ்வாறாக பெரும்பாலும் தேவையில்லாத வேலைகளைத் தவிர்த்துவிடுதலுக்கு பயிற்சி உதவும் அந்த குறிப்பிட்ட பயிற்சியை வழங்கியவுடன் அத்திறமையைப் பயன்படுத்தி சிறந்த பலனைப் பெறலாம் அவசியமில்லாத பல பணி முறைகளைக் குறைக்க இது உதவக்கூடும் இரட்டை பக்க மற்றும் பின் கொண்டு இணைக்கப்பட்ட புகைப்பட நகல் உள்ளது அதை நகல் எடுப்பதற்கான திறனும் உள்ளது என்றால் அந்நபர் ஒரு திறமையானவராக செயல்பட முடியும் இரண்டாவதாக இங்கு சில உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன விமானத்தை அவசர தரையிறக்கம் செய்தல் வேலைக்கு ஆட்சேர்ப்பு நேர்காணல் தங்கத்தில் கல் அகற்றுதல் மற்றும் பாலைவனத்தில் உயிர்வாழ்வது போன்ற எவ்வகையான திறனாகினும் இருக்கலாம் இந்த நோக்கங்களுக்காக நாங்கள் பயிற்சியளிக்க வெவ்வேறு வர்த்தக விளையாட்டுகளையும் கேஸ் ஸ்டடிகளையும் பெடகாகி யாகக் கொண்டுள்ளோம் நுட்பம் மற்றும் கருவிகளின் உபயோகம் பற்றி நாம் பார்க்கப்போகும் வகுப்பில் வர்த்தக விளையாட்டுகளையும் கேஸ் ஸ்டடிகளையும் பற்றியும் பேசலாம் வெளிப்படையான மற்றும் மறைந்த திறன்களும் பயிற்சின் மூலமாக வழங்கப்பட வேண்டிய முன் மற்றும் இணைத் தேவைகள் என்பது பொருள் இந்த வகை பயிற்சியை நாங்கள் வழங்கினால் நிச்சயமாக அந்த நபர் மிகுந்த திறனும் பயனும் பெற்றவராக விளங்குவார் இப்போது கல்வியின் நன்மைகள் என்ன வெளிப்படையான திறன்கள் சில குறிப்பிட்ட பணிகளை உள்ளடக்கியதாக இருக்கும் எனவே வெளிப்படையான திறன்கள் குறிப்பிட்ட தனிநபரால் உருவாக்கப்படுகின்றன இதன் விளைவாக கல்வி அச்செயல்திறனை மேலும் வளர்த்து பிறப்பால் பெற்ற திறன் போல வளரச் செய்யும் கல்வியின் மற்றொரு நன்மை அறிவு ஆம் முறையான கல்வி முறை அல்லது முறைசாரா கல்வி முறை வழியாக நாம் கற்கும்போதெல்லாம் கற்பவர் தனது அறிவு நிலையை மேம்படுத்த முடியும் கல்வி மூலமாக முதல் நிலை 2 ம் நிலை 3 ம் நிலை 4 ம் நிலை 5 ம் நிலை என மிக உயர்ந்த அறிவு நிலைகளை நாம் அடைய முடியும் முன்னதாக நான் குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் அறிவை மேம்படுத்தும்போது தரவைத் தகவலாக்கும் தகவலை அறிவாக்கும் அறிவை ஞானமாக்கும் எனவே இப்படியாக ஞானம் பெறப்படுகிறது கல்வியின் மூலம் இதுவே எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் கல்வியின் வாயிலாக நாம் அறிவை மேம்படுத்துகிறோம் நமது முடிவெடுக்கும் திறன் நம் ஞானத்தால் ஆதரிக்கப்படும் எனவே நமது கல்வியானது ஞானத்தை அதிகரிக்குமாயின் அது நிச்சயமாக அதிக தேவையானதாகவும் அதிகப் பயனுள்ளதாகவும் மற்றும் தனிநபருக்கு அதிக நன்மை பயப்பதாகவும் ஆகிறது இது இயல்பு தொடபர்பானதாகவோ அல்லது கருத்தாக்கம் தொடர்புடையதாகவோ இருக்கலாம் அது நடைமுறை தொடர்பானதாக இருக்கலாம் அல்லது அது சமூக அறிவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் எனவே கல்வியின் மூலம் நாம் பல்வேறு வகையான அறிவு திறன்கள் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றை மேம்படுத்தலாம் இப்போது மிக முக்கியமானது என்ன அதுவே தனிப்பட்ட தகவமைப்பு கல்வி நமக்கு ஒரு பார்வையை அளிக்கிறது கல்வி குறிப்பான வளர்ச்சிக்குறிய தகவமைப்பையும் அவ்வளர்ச்சியின் மூலம் சமுதாயத்திற்கு பங்களிப்பு செய்தல் தனிநபரின் திறன்களையும் மேம்படுத்துதல் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதற்கான குறிப்பிட்ட தகவமைப்பு ஆகியவற்றை நமக்கு வழங்குகிறது இந்த அம்சங்கள் அனைத்தும் கல்வியால் ஆதரிக்கப்படுகின்றன கல்வியின் அடுத்த நன்மை என்னவென்றால் இது பகுப்பாய்வு செய்ய நமக்குப் பயிற்சியளிக்கிறது அது சிக்கலைத் தீர்க்க உதவுகிறது அது நடைமுறையில் உள்ள கருத்துக்களை செயலில் கொண்டுவர ஒரு பாலமாகவும் அமைகிறது ஏனெனில் கல்வி பொதுவாக தொழில்முறைப் படிப்புகள் போன்றது ஏ போன்ற தொழில்முறை படிப்புகளில் நமக்கு ஒருபுறம் அறிவும் அளிக்கப்படுகிறது மறுபுறம் கோடைகால பயிற்சி குளிர்கால பயிற்சி போன்ற அனைத்து வகைப் பயிற்சிகளின் மூலம் கருத்துகளை நடைமுறைப் படுத்தும் திறன்களை வளர்க்கின்றன எனவே கல்வி கருத்துக்களை வளர்ப்பதில் மிகவும் சக்திவாய்ந்த மிகவும் வலுவான கருவியாகும் அது செயல்திறனின் தரங்களையும் மற்றும் அதன் நிலைகளையும் அளிக்கிறதா ஆம் இது செயல்திறனின் தரங்களையும் அளவையும் வழங்குகிறது செயல்திறனின் தரங்களையும் நிலைகளையும் மேம்படுத்துகிறது செயல்திறனை ஒரு முறையான வழியில் மற்றும் சிறந்த முறையில் செய்ய நம்மை உந்துகிறது கல்வி நமது தயாரிப்புகள் சேவைகள் நடைமுறைகள் மற்றும் அமைப்பாக்கம் தொடர்பான அறிவையும் உருவாக்குகிறது பெரும்பாலான தொழில்நுட்பங்களும் அவை தொடர்பான வேலைகளும் எந்திரத்தின் பின்னால் நிற்கும் மனிதனைத் சார்ந்திருப்பவை அல்ல அவை அந்த குறிப்பிட்ட மனிதனின் அறிவின் நிலையைத்தான் சார்ந்திருக்கின்றன நாம் சிறந்த அமைப்பாக்கம் தொடர்பான ஞானம் கொண்டிருந்தால் அதுவே அந்த இயந்திரத்தை சிறப்பாகச் செயல்படுத்திவிடும் அதை சிறப்பாய் இயக்கும் திறனையும் பெற்றுவிடலாம் இப்போது கல்வி முறையின் 2 ம் பகுதியானது அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதுதான் ஒரு கோர்ஸ் இன் பாடத்திட்ட மேம்பாடு பற்றி நாம் பேசும்போது எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகத்தில் வருகிறது சமீபத்தில் ஐ ஆர் இடமிருந்து ஒரு திட்டத்தை எடுத்துள்ளேன் அது தொழில்நுட்ப நிறுவனங்களில் மேலாண்மை கல்வி பற்றி பேசுகிறது இந்த குறிப்பிட்ட கோர்ஸ் ல் நாங்கள் குறிப்பிடப்படும் பாடத்திட்டத்தை நிர்வாகக் கல்வி மற்றும் ஐ டி என் ஐ மற்றும் ஐ எம் போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் போன்றவற்றுக்காக உருவாக்கி வருகிறோம் அவர்கள் வெவ்வேறு பாடத்திட்டங்களைக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களை தொழில்நுட்பம் சார்ந்த மேலாண்மைக்கு தகவமைக்க அது ஏதுவாக உள்ளது எனவே இந்த தொழில்நுட்ப மேலாண்மை பாடநெறியும் பாடத்திட்டமும் பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் தரத்தில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் வகையில் கல்வி எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது என்பதை வடிவமைக்கிறது அக்கல்வி அவர்களின் அடிப்படை குடியுரிமையை வளர்ப்பதாகவும் உள்ளது நாட்டின் குடியுரிமை மற்றும் நிறுவனத்தில் தனக்கான குடியுரிமை போன்றவற்றையும் பெற்றுத்தரும் விதமாக அக்கல்வி உள்ளது நிறுவனக் குடியுரிமை நடத்தை பற்றி நாம் பேசும்போது குடியுரிமை என்றால் என்ன என்ற கேள்வி எழுகிறது

குடியுரிமை என்றால் கடமைகள் மற்றும் உரிமைகள் பற்றி பேசவேண்டியிருக்கிறது நம்மில் பெரும்பாலோர் நமது அடிப்படை உரிமைகளைப் பற்றி அறிந்திருக்கலாம் ஆனால் எல்லா அடிப்படைக் கடமைகளையும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை எனவே நமது உரிமைகள் குறித்து மட்டுமன்றி நமது கடமைகள் குறித்தும் விழிப்புணர்வு பெற நம் கல்வி நமக்கு கற்பிக்கிறது நிறுவன குடியுரிமை நடத்தை என்பது அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் சாசனத்தின்படி பின்பற்றப்பட வேண்டிய அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை கடமைகள் ஆகும் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறீர்கள் என்றால் உங்கள் குடியுரிமை நடத்தை வேறு அங்கு இவை வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நீங்கள் வேறு நிறுவனத்தில் பணிபுரியும் போது அங்கு நிச்சயமாக குடியுரிமை நடத்தை வித்தியாசமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் அடிப்படை உரிமைகள் வித்தியாசமாக இருக்கும் அடிப்படைக் கடமைகள் வித்தியாசமானதாக இருக்கவேண்டுமென எதிர்பார்க்கப்படுகின்றன எனவே இங்கு கல்வி என்ன செய்கிறது இவ்விறு வித்தியாசமான நிறுவனங்களிலும் அடிப்படைக் கடமைகள் என்ன அவை எப்படி ஒன்றுக்கொன்று வித்தியாசமானவை என்பதை அறிய கல்வி நமக்கு அறிவுறுத்துகிறது எனவே கல்வி குடியுரிமை நடத்தை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் நம்மை மிகவும் வெற்றிகரமாக ஆக்குகிறது கல்வியின் இரண்டாவது அம்சமானது தொழில் வெற்றிக்கு தொடர்புடையது எடுத்துக்காட்டாக மேலாண்மைக் கல்வியைப் பற்றி நாம் பேசும்போது மேலாண்மைக் கல்வியில் வெவ்வேறு புலமைகள் உள்ளன என்றறிவோம் நிதி மேலாண்மை சந்தைப்படுத்தல் மனிதவள மேம்பாடு தயாரிப்பு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பல எனவே நீங்கள் பலவகைப் புலமை பெற முடிகிறது என்பதால் தான் மேம்பட்ட திறன்பெற்ற அனுபவம்வாய்ந்தோர் கூட மேலாண்மைக் கல்வி பயில்வதை நாம் பார்க்க முடிகிறது ஏனென்றால் இதன் காரணமாக அக்கல்வி மூலம் தங்களது தொழிலில் வெற்றியை ஈட்ட முடியுமென்பதை அவர்கள் புரிந்துவைத்திருக்கிறார்கள் அது அவர்களின் திறனை அதிகரிக்கும் அது அவர்களின் உற்பத்தியை அதிகரிக்கும் எனவே அவ்வாறாக தொழில் வெற்றி தொழில்சார் வெற்றிக்கு நமது கல்வியானது மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது கல்வி என்பது தொழில் ரீதியாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் தனிப்பட்ட வளர்ச்சியையும் மேம்படுத்துகிறது எனவே அந்த விஷயத்தில் ஒரு நபர் அதிகம் படித்தவராக இருந்தால் அவரின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு கல்வியே காரணம் என்பதால் தான் அவரை மெத்தப்படித்தவர் என்று கூறுகிறோம் இருப்பினும் நன்கு படித்தவர் நன்கு அறிந்தவர் என்றும் சொல்லிவிட முடியாது ஆனால் இது மிகவும் படித்த நபர் அதிகமாகக் கற்கபிக்கப்படுவார் என்பதே உண்மை ஒரு நபர் மெத்தப் படித்தவரெனில் அவரது வாழ்க்கை முறை மற்றும் வாழ்க்கை முறையை நோக்கும் பார்வை முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் கல்வியை வழங்குவோர் யாவர் பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் சமூகங்கள் அல்லது முதியோர் கல்வித் திட்டங்கள் என்பது உங்களுக்குத் தெரிந்திருக்கும் எனவே இந்த வகை மாலை வகுப்புகள் கல்வி கற்க உதவியாக உள்ளன ப்ரோத் ஷிக்ஷா போன்ற அனைத்து வகைக் கல்விச் சேவையளிக்கும் மையங்களும் உள்ளன இருப்பினும் ஒருவர் கற்றவர் தான் ஆனால் கற்றுதெளிந்தவரா என்ற விவாதம் இன்றைய கல்வி முறைகளைப் பற்றி எப்போதும் இருந்துகொண்டுதான் இருக்கிறது இந்த வகை பொது எதிர்வினை இருந்தால் நிச்சயமாக அப்பாடத்திட்டத்தை கவனமாக ஒருவர் பார்க்க வேண்டும் பாடத்திட்டம் சரியாக வடிவமைக்கப்படவில்லையா பாடத்திட்டம் சரியாக கட்டமைக்கப்படவில்லையா அப்படியானால் அவற்றில் மாற்றம் தேவைப்படுகிறது ஏனென்றால் நாம் கல்வியைக் குறைமதிப்பீட்டிற்கு உட்படுத்த முடியாது ஆனால் கல்வித் திட்டத்தின் உள்ளடக்கங்களுக்கும் நடைமுறைத் தேவைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் இவ்விரண்டிற்குமிடையே ஒரு பெரிய இடைவெளி இருந்தால் கல்வி பயனுள்ளதாக இருக்காது எனில் கல்வி பயனற்றது என்று அர்த்தமல்ல கற்றபவரிடம் அந்த குறிபிட்ட கல்வி எந்த வகை அறிவைக் கொடுத்திருந்தாலும் கற்றவருக்கு அது குறிப்பிட்ட திறன்களை வளர்க்க முடியாது எனில் அதில் பயனில்லை என்பதே பொருள் எந்த அறிவு பணியிடத்தில் அல்லது சமூகத்தில் செயலாற்றத் தேவையோ அதை கல்வி தர இயலவேண்டும் ஏனெனில் படித்த நபர் சமுதாயத்திற்கும் பங்களிக்க வேண்டும் அரசாங்கத்தில் அரசாங்கத்தின் செயல்பாட்டில் அமைப்புகளை உருவாக்குதல் நடைமுறைகள் அல்லது தொழில்களில் முதலாளிக்கு உதவுவது போன்றவற்றில் பொதுவாகவே கல்வி உதவுகிறது மேலும் ஒருவரது தனிப்பட்ட பொறுப்பை நடுநிலையாகவும் குறிப்பாகவும் பயனுள்ளவகையிலும் நிறைவேற்றவும் கல்வியால் முடிகிறது கல்வி என்பது முடிவற்ற ஒன்று கல்வி என்பது வாழ்நாள் முழுவதும் கற்றல் அல்லவா ஒரு நபர் எந்த வயதிலும் கல்வி கற்க முடியும் எனவே அது வயதைப் பொறுத்தது அல்ல ஒரு நபர் தனது வாழ்நாளின் எந்த பகுதியிலும் கற்கலாம் ஆகவே கற்றல் எனும் செயலைப் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் ரெஸ்போன்ஸிவ்நெஸ் எதிர்வினைகள் மற்றும் உரிமைகள் போன்றவை கருத்தில் கொள்ளப்படுகின்றன இனி கற்றலுக்கான அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதைப் பற்றி பேசுவோம் கற்றல் என்பது அறிவியல் மற்றும் தத்துவத்தில் திளைப்பது கல்வி உங்களுக்கு ஒரு மனநிலையைத் தருகிறது அது ஒரு விஞ்ஞானியின் மனநிலை அதாவது அறிவியல் மனோபாவத்தைக் கொடுக்கிறது அறிவியல் மனோபாவம் என்றால் என்ன அது ஒரு தர்க்கங்களை அடிப்படையாகக் கொண்ட மனோபாவம் நீங்கள் எதைச் செய்தாலும் அதில் அந்த அறிவு ஞானம் மற்றும் தர்க்கத்தைப் பின்பற்றுவீர்கள் ஒரு நபர் படித்தவரெனில் அவர் எந்தவொரு குறிப்பிட்ட செயலையும் செய்வார் அவர் முடிவெடுக்கும் செயல்முறை ஒரு விஞ்ஞான மற்றும் தத்துவ ரீதியான தாக்கத்தை உருவாக்கும் சமூகத்தில் அவரது பங்கேற்பு இருக்கும் தேவையில்லாத அதாவது சமுதாயத்தை சேதப்படுத்தும் எந்தவொரு செயலையும் அவர் செய்ய மாட்டார் கல்வி என்பது விமர்சன ரீதியான மதிப்பீடு ஆகும் எந்தவொரு கருத்தையும் மதிப்பீடு செய்ய கல்வி நமக்கு உதவுகிறது விமர்சன ரீதியாக என்றால் அது வெறும் விமர்சனம் மட்டுமல்ல விமர்சன ரீதியாக என்றால் எடுத்துக்காட்டாக SWOT பகுப்பாய்வை சொல்லலாம் வலிமை பலவீனம் வாய்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் பற்றி நாங்கள் கற்பிக்கிறோம் SWOT ஒரு முக்கியமான முறையாகும் இது ஒரு தனிநபருக்கு எது சரி எது தவறு எது நல்லது கெட்டது எது வலிமை பலவீனம் எது என்பதை அடையாளம் காணவும் எதிர்காலத்தைப் பற்றித் தெரிந்துகொள்ளவும் உதவுகிறது எதிர்கால வாய்ப்புகள் நேர்மறையானதும் எதிர்கால அச்சுறுத்தல்கள் எதிர்மறையானதும் ஆகும் அவை எங்கிருந்து வருகின்றன இதன் அடிப்படையில் ஒரு கல்வி நமக்கு விமர்சன மதிப்பீட்டைச் செய்வதற்கான திறனை வழங்குகிறது சிக்கலான தொகுப்பை உருவாக்க கல்வி நமக்கு உதவுகிறது சிக்கலான தொகுப்பு என்னவென்றால் அதாவது பல பரிமாணங்கள் இருந்தால் மற்றும் அவையனைத்தும் ஒரு புள்ளியில் இணைக்கப்பட வேண்டும் நெட்வொர்க் உருவாக்கப்பட வேண்டும் இவையனைத்தும் ஒரு கற்றாவரால் முடியும் அதாவது அவர் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத எதையும் இணைக்காமல் விடமாட்டார் எனவே அவ்விஷயத்தில் கல்வி மிக மிக முக்கியமானதாகிறது கல்வி நம்மை ஒருவருடன் ஒருவரை இணைக்கவும் சமூகத்துடன் இணைக்கவும் மக்களுடன் இணைக்கவும் அமைப்புகளுடன் இணைக்கவும் சுற்றுச்சூழலுடன் இணைக்கவும் நம்மை உருவாக்குகிறது இல்லையா அதனடிப்படையில் தான் ஏன் அவ்வாறு செய்தீர்கள் போன்ற கேள்விகளுக்கு ஒரு படித்த நபரால் பகுப்பாய்வின் மூலம் விளக்கத்தைச் சொல்ல முடிகிறது சரியான பகுப்பாய்வைச் செய்ய கல்வி நமக்கு உதவுகிறது மேலும் அந்த பகுப்பாய்வின் அடிப்படையில் சரியான விளக்கத்தை அளிக்கவும் ஏதுவாக இருக்கிறது ஏனெனில் கற்றவரின் மனம் பயிற்சியளிக்கப்பட்டிருப்பதால் ஒரு பிரச்சினையை எவ்வாறு அணுகலாம் என்ற நுணுக்கதை அவர் அறிந்திருக்கிறார் ஒரு சிக்கல் இருந்தால் அவர் என்ன அனுமானங்களைச் செய்ய வேண்டும் அனுமானங்களின் அடிப்படையில் அவர் எதைச் செய்ய வேண்டும் என்றெல்லாம் தெரிந்து செய்வார் முடிவுகள் என்னவாக இருந்தாலும் அதைப் பகுப்பாய்வு செய்து முடிவுகளுக்கு விளக்கங்களைக் கொடுப்பார் அவர் கற்றவர் என்பதனாலேயே பகுப்பாய்வு விளக்கங்களைச் செய்ய போதுமான வலிமையானவராகிவிடுகிறார் இதேபோல் படித்த நபருக்கு தொழில்நுட்ப பயன்பாடு இருக்கும் தொழில்நுட்ப பயன்பாடு என்பது ஒரு நபருக்கு தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தும் திறனும் உள்ளது என்பதே தொழில்நுட்ப பயன்பாடு இருந்தால் நிச்சயமாக அந்த விஷயத்தில் அவர் தன்னை வளர்த்துக் கொள்வார் பகுப்பாய்வு சிக்கல்கள் ஏதேனும் வரின் அவர் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டைக் கொண்டு அவர் அதை அடையாளம் காண முடியும் பின்னர் அவர் சிக்கல்களைப் புரிந்து அதிலிருந்து ஒரு முக்கியமான மதிப்பீட்டை உருவாக்குவார் இந்த அம்சங்கள் அனைத்தும் அவர் கற்றவர் என்பதனாலேயே அவரிடம் இருக்கும் தொழில் நுட்பத்தை எப்படி பயனளிக்கும் வகையில் உபயோகிக்கலாம் என்றும் தெரிந்துவைத்திருப்பார் ஒரு கற்ற நபருக்கு சூழ்நிலையைப் புரிந்து செய்யல்களைச் செய்ய முடியும் அது அவருடைய கல்வியின் ஒரு சிறந்த அம்சம் அதாவது புரிதல் தேவைப்பட்டால் ஒரு கற்ற நபர் எந்தவொரு குறிப்பிட்ட விளைவுகளையும் எந்த சூழலில் அது ஏற்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அந்த குறிப்பிட்ட சூழலை இணைப்பது அதன் உட்பொருளை உருவாக்குவது அந்த சூழலின் உட்குறிப்பைப் புரிந்துகொள்வது பின்னர் எந்த முடிவு இருந்தாலும் அந்த சூழலில் அந்த குறிப்பிட்ட முடிவின் தாக்கம் என்னவாக இருக்கும் என்பன போன்ற அனைத்தையும் அறிந்தே அம்முடிவை எடுப்பார் எனவே கல்வியின் உதவியால் ஒரு தனிநபருக்கு சூழல் புரிந்து செய்ல்படும் நிலை சாத்தியமாகிறது அதுவே அவருக்கு தர்சார்பற்ற விரிவான விளக்கங்களை தரமுடியும் அவரது அணுகுமுறை பல திறமை வாய்ந்ததாக பல பரிமாணம் கொண்டதாக இருக்கும் அவரது பேச்சு மேலும் விளக்கமானதாக இருக்கும் எனவே இது விளக்கமான அறிவை உருவாக்கும் இதன் விளைவாக அவரைப் பிறரிலிருந்து தனித்து வகைப்படுத்த முடியும் மேலாண்மை தொழில்நுட்பம் அல்லது தொழில்நுட்ப மேலாண்மை இப்படி வெவ்வேறு அம்சங்கள் ஒரு தனிநபரின் புலமையில் உள்ளன இந்த அம்சங்கள் அனைத்தையும் ஒருவர் தனது கல்வியால் தன்னுள் உருவாக்க முடியும் இதன் விளைவாக ஒரு கற்ற நபர் வகைப்படுத்தலைக் கொண்டிருப்பார் எனவே அவர் விஞ்ஞான தத்துவ ரீதியில் திறம்பட்டவாராகவும் விமர்சன மதிப்பீட்டில் சிறந்தவராகவும் சிக்கலான தொகுப்புகளைப் புரிந்துகொள்வதில் சிறந்தவராகவும் பகுப்பாய்வு விளக்கங்கள் அறிந்தவராகவும் தொழில்நுட்ப பயன்பாடுகள் தெரிந்தவராகவும் சூழல் புரிதல் திறன்படைத்தவாராகவும் மற்றும் கற்றலுக்கான சரியான அணுகுமுறையோடு வகைப்படுத்தபட்டவராகவும் இருக்கலாம் இப்போது அடுத்த பகுதி பயிற்சி மற்றும் மேம்பாடு எனவே வர்த்தகத்திற்குப் பிறகு பயிற்சி பின்னர் கல்வி அடுத்து பயிற்சி மற்றும் மேம்பாடு பற்றி பேசுவோம் எனவே வேலை மற்றும் செயல்பாட்டைக் குறித்து பேசும்போதெல்லாம் ஒருமுகப்படுத்தப்பட்ட கற்றல் தேவையாகிறது எனவே ஒருவருக்கு ஏற்கனவே அடிப்படை திறன்கள் கண்டறியப்பட்டிருந்தால் பயிற்சி முன்பே கொடுக்கப்படுள்ளது என்று பொருள் ஆனால் ஊழியர்களின் வளர்ச்சித் தேவைகள் எனும்போது அதாவது எந்த வகை தனிநபர் அல்லது குழு உருவாக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது இதற்கு முன்பு நாம் பார்த்த இரண்டு அம்சங்களை இங்கு ஒருங்கிணைத்துப் பார்ப்போம் ஒன்று பயிற்சி இன்னொன்று ஒருமுகப்படுத்தப்பட்ட கற்றல் இதில் எதுவாகினும் அவ்விரண்டும் எதிர்கால வேலையைப் பொருத்தது எதிர் வரும் காலத்தில் எந்தெந்த திறன்கள் தேவைப்படுகின்றனவோ அதற்கேற்றாற்போல் நாம் நிறுவன தொழிலாளிகளை தனியாகவோ குழுவாகவோ பயிற்சிக்கவேண்டும் அது பொருந்தினால் நிச்சயமாக நிறுவனத்தில் தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை மேம்பாடு இருக்கும் அமைப்பின் மனிதவளம் ஒழுங்காக பயிற்சியளிக்கப்பட்ட ஒழுங்காக வளர்ந்த அமைப்பின் மனித வளம் என்றால் அங்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் வளர்ச்சி இருக்கவேண்டும் பின்னர் அதுவே அங்கு அவர்கள் சுயமாய் நிர்வகிக்கப்பட்ட கற்றல் மற்றும் தொழில் மேலாண்மை செய்துகொள்ள ஏதுவாக இருக்கும் என்பது ஒரு அருமையான விஷயம் இந்த வகை நிறுவனப் பயிற்சி மற்றும் மேம்பாடு தொழிலாளிகள் தன்னை தானே நிர்வகித்துக்கொள்ள உதவும் சுய மேலாண்மை பயிற்சியும் இருக்கும் உணர்ச்சிகளைக் கையாளும் சாதுரியம் அதாவது டேனியல் கோல்மேன் சொன்ன அது சுய விழிப்புணர்வு மற்றும் சுய கட்டுப்பாடு போன்றவற்றைப் பெற்றிருப்பர் எனவே அந்த வகை புரிதல் இருந்தால் நிச்சயமாக அந்த நபர் தன்னைத் தானே நன்றாக நிர்வகித்துக் கொள்ள முடியும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் இது தொழில் நிர்வாகத்திற்கும் இவ்வகைப் பயிற்சி உதவும் அது தொழில்முறை வளர்ச்சி தொழில்முறை மேம்பாடு தொழில்முறைப் புரிதல் ஆகியவற்றையும் சுய மேலாண்மை கற்றல் மற்றும் தொழில் மேலாண்மை இரண்டு அம்சங்களின் வளர்ச்சிக்கும் வித்திடும் மேலும் அந்நபர் தன் வாழ்வில் முன்னேற்றம் காண்பதோடு அவர் உயர் பதவிகள் நன்மரியாதை மற்றும் உயர் அங்கீகாரத்தையும் அடைவார் இங்கே இன்னும் ஒரு சொல் பற்றிப் பார்க்கப்போகிறோம் அது கற்கும் நிருவனங்கள் சமூக அரசியல் பொருளாதார சட்ட தொழில்நுட்பச் சூழல் மாறிக்கொண்டே இருப்பதைப் பற்றி முன்பே விவாதித்தோம் நிறுவனங்கள் அந்த மாற்றங்களுக்கு பதில் செயலாற்ற வேண்டும் அதை சரிவரச் செய்ய முதலில் அந்நிறுவனங்களே கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்குத் தயாராக உள்ள நிறுனங்களைத்தான் கற்கும் நிருவனங்கள் என்கிறோம் கற்கும் நிருவனங்கள் சமூகத்தின் மீது எப்போதும் ஒரு கண் வைத்திருக்கின்றன எப்போதும் சட்டங்களைப் புரிந்துகொள்வதையும் சுற்றுச்சூழலைப் புரிந்துகொள்வதையும் தொடந்து செய்கின்றன அதன்படி அவை தங்களை மாற்றிக் கொள்கின்றன முன்னதாகப் பல நிறுவனங்கள் வருவதை முன்கூட்டியே தெரிந்து வைத்துக்கொள்பவையாக இல்லை இப்போது பல நிறுவனங்கள் அதைக் கற்றுக் கொள்கின்றன அதனால் அவை கல்வி மற்றும் வளர்ச்சியைப் பெறுகின்றன இப்போது அப்படிக் கற்கும் பல நிறுவனங்கள் வணிகச் சந்தையின் வளர்ச்சிக்காகத் தங்களது தொழில்நுட்பத்தையே மாற்றியமைக்கத் தயாராகின்றன மனிதவளத்தின் தொழில்முறை வளர்ச்சிக்காக கற்பது மிகவும் அவசியம் என்று பல நிறுவனங்கள் அறிந்துகொண்டமையால் தற்பொழுது கற்றுக் கொண்டிருக்கின்றன உங்களிடம் தொழில்முறை வளர்ச்சி இல்லை என்றால் முடிவுகளை வழங்க நேரம் எடுக்கும் எனவே அவ்வகை நிலையில் கற்கும் நிருவனங்கள் மிகவும் முக்கியமானவை மற்றொரு அம்சம் அறிவு மேலாண்மை அறிவு மேலாண்மை என்றால் என்ன வெண்டி ரூத் ன் கூற்றுப்படி அறிவு மேலாண்மையில் 7 படிகள் உள்ளன நீங்கள் எவ்வாறு அறிவைப் பெறுவீர்கள் நீங்கள் எவ்வாறு அதைப் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் எவ்வாறு அதைக் கற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் எவ்வாறு உங்கள் அறிவைப் பங்களிக்கிறீர்கள் நீங்கள் எவ்வாறு தங்களின் நிறுவனத்திற்கு அறிவை உருவாக்குகிறீர்கள் மற்றும் அதைப் பராமரிக்கிறீர்கள் நீங்கள் எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள் எப்படி அதை ஒருவரிலிருந்து விலக்குகிறீர்கள் அறிவு நிர்வாகத்தில் 7 அம்சங்கள் உள்ளன எனவே ஒரு குறிப்பிட்ட அறிவை எங்கிருந்து பெறுகிறீர்கள் உங்கள் அறிவின் ஆதாரம் என்ன உங்கள் அறிவின் ஆதாரம் மிகவும் வலிமையானதாகவும் மிகவும் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் இருந்தால் அது மிகவும் பலனளிக்கும் மிகவும் யதார்த்தமானதாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த பயிற்சி கல்வி மற்றும் மேம்பாட்டு பயிற்சியைக் கொடுக்கும் இரண்டாவது அவ்வாறெல்லாம் நீங்கள் பெற்ற அறிவைப் பயன்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா ஏனென்றால் ஒருவர் மிகவும் தகுதி வாய்ந்தவராகவும் பயிற்சியளிக்கப்பட்டவராகவும் திறமையானவராகவும் இருக்கலாம் ஆனால் அதைப் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை அவர் பெறுகிறாரா பின்னர் அவர் அதைப் பயன்படுத்துகிறார் என்றால் அவர் அதிலிருந்து கற்றுக்கொள்கிறாரா 3 ஆவது அம்சத்தில் சொல்லப்ட்டதுபோல நீங்கள் அதிலிருந்து ஒரு அனுபவத்தை பெறுகிறீர்களா பெறுகிறீர்களெனில் அதிலிருந்து நீங்கள் ஏதேனும் கற்றுக்கொள்கிறீர்களா ஆம் எனில் நீங்கள் கற்றவர் ஆகிறீர்கள் நீங்கள் எதை கற்றுக்கொண்டாலும் ஒரு நிறுவனத்தின் அம்சமான நீங்கள் அதை உங்களுக்குள்ளேயே கட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் பங்களிப்பீர்கள் உங்களது சகாக்களுக்கு நீங்கள் பங்களிப்பு செய்வீர்கள் உங்கள் துணை அதிகாரிகளுக்கு நீங்கள் பங்களிப்பு செய்வீர்கள் இதன் விளைவாக முழு நிறுவனமும் ஒரு கற்கும் நிறுவனமாகிவிடுகிறது மற்றும் இந்த கற்கும் நிறுவனம் முழுவதுமாக ஒரு அறிவு சார்ந்த அமைப்பாக மாறிவிடுகிறது நீங்கள் பங்களித்தால் உங்களது நிறுவனம் வளர்வதோடு மட்டுமன்றி அது தன்னை நிலைநிறுத்திக்கொள்ளவும் செய்கிறது அதாவது அந்நிறுவனம் தான் பங்களிப்பு செய்வதன் மூலம் தன்னையும் அமைத்து நிலைத்தன்மையும் கொள்கிறது அதனால் நிச்சயமாக அந்நிறுவனம் நீண்ட ஆயுளையும் பெறுகிறது ஆனால் அது எவ்வளவு காலம் தொடரும் இதைத்தெரிந்து கொள்ள அறிவு நிர்வாகத்தில் நாம் அதை மதிப்பீடு செய்ய வேண்டும் அவ்வப்போதும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியிலும் மதிப்பீடு செய்தல் அவசியம் அந்த மதிப்பீட்டின் இடைவெளி அந்நிறுவனத்தின் வாழ்க்கைச் சுழற்சியைப் பொருத்து மாறுபடலாம் பின்னர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்புரிதலின் அடிப்படையில் மீண்டும் நீங்கள் அறிவு பெற வேண்டும் பயன்படுத்த வேண்டும் கற்றுக் கொள்ள வேண்டும் பங்களிக்க வேண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் தொடர்ந்து மதிப்பீடு செய்துகொண்டே இருக்கவேண்டும் இறுதியில் இந்த சுழற்சிகளில் அந்நிறுவனம் சமுதாயத்திலிருந்து விலகிச் செல்ல வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் அதை சமூகத்திற்குப் பயனுள்ளதாக மாற்றவேண்டியிருக்கும் அதற்கு இந்த கல்வி பயிற்சி மற்றும் மேம்பாடு அனைத்தும் அந்நிறுவனத்தை கற்கும் நிறுவனமாக்குவதில் பயன்படுகின்றன அவை அறிவு நிர்வாகத்தின் கொள்கைகளை இங்கு பயன்படுத்துகின்றன இந்த காணொளி யில் நீங்கள் கடைசியாகப் பார்ப்பது நிறுவனக் கலாச்சாரம் மற்றும் மாற்றத்திற்கான மனித வள மேலாண்மை உந்துசக்திகள் அணுகுமுறைகளில் மாற்றம் மற்றும் நம்பிக்கைகளில் மாற்றம் என்பன எடுத்துக்காட்டுகள் பேராசிரியர் உதய் பாரிக் OCTAPACE என்னும் ஒரு கருவியை வழங்கியுள்ளார் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் எந்த வகையான வெளிப்படைத் தன்மை யைக் கொண்டிருக்கிறீர்கள் எந்த வகையான மோதல்கள் நிறுவனத்தில் உள்ளன எந்த வகையான நம்பகத்தன்மை இருக்கிறது எந்த வகையான நம்பிக்கை எங்கும் முக்கியமாக இருக்கிறது உங்கள் நிறுவனம் எதிர்வருவனவற்றை நேர்மறையாகச் சமாளிக்கும் திறன் பெற்றுள்ளதா எவ்வகை அதிகாரம் பெற்றுள்ளது நிறுவனம் கூட்டாய் செயல்படுமா அது சோதனைகளுக்கு தயாரா எனவே இவையனைத்தும் நிறுவனக் கலாச்சாரம் மற்றும் மனித வள மேலான்மையின் உந்துசக்திகளாக மனங்களினல் மாற்றத்திற்கான அணுகுமுறை நம்பிக்கைகள் மற்றும் நடத்தை போன்றவற்றை மிக முக்கியமானதாக மாற்றும் ஒரு நிறுவனத்தை மிகவும் திறமையான அதிக அறிவுள்ள மற்றும் மேம்பட்டதாக மாற்றும் பயிற்சி நோக்கங்களிலிருந்து பயனுள்ள கற்றல் வரை பயிற்சி கற்றல் பின்னர் கற்றலின் கொள்கைகள் என்பனவற்றை பற்றி பேசினோம் அது ஒரு பயிற்சியாக இருக்கட்டும் வளர்ச்சியாக இருக்கட்டும் அல்லது கல்வி இருக்கட்டும் திறம்பட வளர குறிப்பிடப்பட்ட கற்றல் கொள்கைகள் நங்கு பின்பற்றப்பட வேண்டியவையாகின்றன முதலாவது பங்கேற்பு அது ஒரு பயிற்சியோ அல்லது கல்வியோ அல்லது அது வளர்ச்சி நடைமுறையோ இருக்கட்டும் அதில் தொழிலாளிகள் மக்கள் மற்றும் சமூகத்தின் பங்கேற்பு மிக மிக முக்கியமானதாகி வருகிறது போதுமான பங்கேற்பு இல்லாத வரை எந்தவொரு சமூகமும் வளரக்கூடிய எந்த வாய்ப்பையும் பெற முடியாது எனவே இங்கு முக்கியமானது என்னவென்றால் பங்கேற்பை எவ்வாறு ஊக்குவிப்பது என்பதே நாம் உண்மையிலேயே தேசத்தைக் அமைக்கவேண்டுமென விரும்பினால் சமுதாயத்தை அமைக்க விரும்புகிறோம் எனவே அதில் அனைவரின் பங்கேற்பையும் ஊக்குவிப்பதே மிக மிக முக்கியமானதாகிறது இல்லையெனில் பல பிரிவுகளும் சமூகத்தின் இண்டு இடுக்குகள் அபிவிருத்தி அடையாது எனவே ஊகுவித்தல் என்பது ஒரு சமூகத்திற்கும் அதன் நிறுவனகளுக்கும் முக்கியமானது நிறுவனங்களில் வெவ்வேறு துறைகள் பிரிவுகள் குழுவின் பகுதிகள் மற்றும் கலாச்சாரங்கள் உள்ளன இவையனைத்தும் தங்கள் பணியிடத்தில் அந்த குறிப்பிட்ட பங்கேற்பை உருவாக்க வேண்டும் நிறுவனங்கள் எவ்வளவுக்கதிகமாக பங்கேற்பாளர்களாக இருக்கிறார்களோ அவை அவ்வளவுக்கும் அதிகமான பலனைப்பெற முடியும் விளைவாக மேம்பட்ட சமூகம் மேம்பட்ட நாடு உருவாகும் இரண்டாவது இந்த ஊக்குவிப்பானது ஒரே ஒரு முறை மட்டுமே இருந்து பலனில்லை அது ஒரு தொடர்ச்சியான செயலாக இருக்கவேண்டும் எனவே அது மீண்டும் மீண்டும் நடக்கவேண்டும் தொடர்ந்து கற்றல் என்பது வேண்டும் நாம் கற்றுக்கொண்ட அனைத்தையும் நாம் மீண்டும் மீண்டும் செய்யாவிட்டால் அது நீண்ட காலம் நம்மோடு இருக்காது இருப்பினும் எதைக் கற்றுக்கொண்டாலும் அது நம்மைவிட்டுப் போவதுமில்லை நாம் மறக்கப் போவதுமில்லை ஆனால் நாம் கற்றுக்கொண்டதை நீண்ட காலமாக பயிற்சி செய்யாவிட்டால் செயல்திறனும் செயல்பாட்டுத்திறனும் இருக்காது முக்கியமானது என்னவென்றால் கற்றல் கொள்கைகளைப் பொறுத்தவரையில் நாம் இயற்கையில் திரும்பத் திரும்ப செய்து பழகியவர்கள் அப்படியிருக்கையில் நாம் திரும்பத் திரும்பச் செய்வதால் நிச்சயமாக வளர முடியும் நாம் என்ன கற்றுக் கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி எழுகிறது பயிற்சி கல்வி கற்றல் மற்றும் மேம்பாட்டு செயல்முறைகளுக்குப் பிறகு வரும் விமர்சனங்கள் பொதுவாக அவற்றுக்கு ஏதாவது பொருத்தம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் அவை பொருந்திப்போகவேண்டுமாயின் பாடத்திட்டத்தை வடிவமைத்தல் பாடப்பொருள் தயாரித்தல் இவை அனைத்துக்குமான பயிற்சித் தேவைகளை அடையாளம் காண்பது மற்றும் பயிற்சி திட்டங்களை வடிவமைப்பது குறித்து ஒரு பயிற்றுனர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் தாங்கள் அளிக்கபோகும் பயிற்சிக்கு கருத்தாக்கங்கள் பயிற்சித் திட்டங்கள் போன்றவற்றை சமுதாயத்திற்கு தேவையானதாக அமைத்துக் கொண்டால் சரியாகப் பொருந்திவிடும் பயிற்சித் திட்டம் கல்வி மற்றும் மேம்பாட்டுத் திட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் அது பரிமாற்றம் பரிமாற்றம் என்பது என்னவென்றால் தேவைப்படுவதை அவர்கள் மாற்ற முடியுமா அல்லது முடியாதா என்பது தான் அப்படி எந்தவொரு பயிற்சியோ கல்வியோ வளர்ச்சியோ அதைப் பயின்றவரால் மற்றொருவருக்கு கடத்த முடிந்தால் அதுவே இச்சமூகத்தில் அக்கல்வியின் அப்பயிற்சியின் அவ்வளர்ச்சியின் வெற்றியாகும் பரிமாற்றம் இல்லாத வரை இந்த குறிப்பிட்ட கற்றலில் எந்தப் பயனும் இருக்காது இறுதியாக கற்றல் என்பது நான் ஏற்கெனவே குறிப்பிட்டது போல ஒரு தொடர்ச்சியான செயல்முறை ஆகவே பின்னூட்டம் இல்லாத வரை நிச்சயமாக அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அந்த பின்னூட்டம் மானது என்ன வகையான தேவை இருந்தது அது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதுதான் இப்போது இறுதியாக இந்தக் குறிப்பிட்ட பாடப்பகுதியில் நான் பல்வேறு வகையான கற்போரைப் பற்றி பேசப்போகிறேன் அவையாவன போராளி முனிவர் தூங்குபவர் மற்றும் சாகசக்காரர் இங்கே வெளியாகும் மதிப்பெண் என்பது குறைந்த மற்றும் உயர்ந்தவண்ணம் இருக்கும் மதிப்பெண்ணின் அளவு மற்றும் திட்டமிடலின் அடிப்படையில் நாம் அவர்களை வகைபடுத்தலாம் அதாவது ஒருவர் அதிகமாகத் திட்டமிட்டு குறைவாக மதிப்பெண் பெற்றிருந்தால் அவர் ஒரு தூங்குபவர் வெளியாகும் மதிப்பெண் அதிகமாகவும் திட்டமிடல் குறைவாகவும் இருந்தால் அவர் தான் சாகசக்காரர் திட்டமிடல் அதிகம் ஆனால் மதிப்பெண் குறைவாக இருந்தால் அவர் ஒரு போர்வீரன் அடுத்தது முனிவர் எனவே நான் கீழ்க்காணும் இந்த வரையறைகளுடன் என் உரையை முடிக்க விரும்புகிறேன் தூங்குபவர் யார் அவர்களின் சிறிய முயற்சிகள் அல்லது அவர்களின் அனுபவங்கள் அவருக்கு தன் பதிலைக் காண்பிக்கும் நாம் முன்பே முதல் காணொளியில் பார்த்தோம் அதில் ஒரு நபரின் அணுகுமுறை சரியிலையெனில் அவர் தோல்வியடைவாரென்று பார்தோம் இல்லையா எனவே அவர் தூங்குபவராக இருப்பார் தூங்குபவர் என்றால் அவர்கள் முன்முயற்சி எதுவும் எடுக்கவில்லை அவர்களின் முன் அனுபவங்களுக்கு அவர் பதிலளிக்கவில்லை எனவே அவருக்கு எந்த ஆதாயமும் கிடைக்கவில்லை தங்கள் அனுபவங்களைத் திட்டமிடுகிற போர்வீரர்கள் அதிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ள விரும்புவதில்லை இல்லையா எனவே அவர்கள் வெவ்வேறு அனுபவங்களை கடந்து செல்கிறார்கள் ஆனால் சாகசக்காரர்கள் வாய்ப்புகளுக்கு பதிலளிப்பவர்கள் மற்றும் கற்றுக்கொள்பவர்கள் இல்லையா அவர்கள் தங்கள் வழியிலேயே வர முனைகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளமாட்டார்கள் எனவே அவர்கள் தங்கள் சொந்த முயற்சிகளைச் செய்யவில்லை ஆனால் அவர்களின் வழியில் எது வந்தாலும் நிச்சயமாக அவர்கள் அதை உபயோகிக்கிறார்கள் அதனால் அவர்கள் வாய்ப்பைப் பெறுகிறார்கள் வாய்ப்புகளிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் துரதிர்ஷ்டவசமான பகுதி என்னவென்றால் அவர்கள் தங்கள் சொந்த வாய்ப்புகளை உருவாக்கவில்லை இறுதியாக முனிவர்கள் இவர்கள் தங்கள் அனுபவங்களிலிருந்து திட்டமிட்டு கற்றுக்கொள்கிறார்கள் எனவே அது அவர்களின் வெளிப்பாடாகவும் உயர்ந்து மற்றும் அவர்களின் திட்டமிடலும் அதிகமாகி சிறந்த கற்பவர்கள் ஆகின்றனர் இந்த குறிப்பிட்ட திட்டத்தை அதாவது பயிற்றுனர் பயிற்சி பாடத்தைத் தேர்ந்தெடுத்தவர்கள் நிச்சயமாக முனிவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இவர்கள் தங்கள் அனுபவங்களிலிருந்து திட்டமிட்டு கற்றுக்கொள்கிறார்கள் மேலும் அவர்கள் இந்த குறிப்பிட்ட பாடத்திலிருந்தும் கற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன் இத்துடன் முதலாம் தொகுதியின் பகுதி 4 முடிவுற்றது